நமஸ்தே கடந்த சில அமர்வுகளில் பல்வேறு கருத்தியல் மற்றும் தத்துவார்த்த அம்சங்களைப் பற்றி நாம் விவாதித்து வருகிறோம் எனவே கார்ப்பரேட் ஆளுகை கணக்கியல் தரநிலைகள் கணக்கியலின் பரிணாமம் மற்றும் பலவற்றைப் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் இப்போது சிக்கலைத் தீர்ப்பதற்கு மீண்டும் செல்வோம் முன்னதாக நாம் இருப்புநிலை பி மற்றும் எல் மற்றும் பணப்புழக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம் இப்போது உண்மையான நிகழ்வுகளை எடுத்து இருப்புநிலை மற்றும் பி மற்றும் எல் இரண்டையும் தயாரிக்க முயற்சிப்போம் எனவே இன்று நாம் ஜீ டிவி ஜீ பொழுதுபோக்கு தொலைக்காட்சியைப் பற்றிப் பேசப் போகிறோம் இது உங்கள் அனைவருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எனவே நான் ஏற்கனவே உங்களுடன் பகிர்ந்து கொண்ட எல்லாவற்றையும் உங்கள் முன் ஒரு அச்சுப்பொறியை எடுத்து என்னுடன் பிரச்சினையை தீர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நீங்கள் உண்மையில் இருப்புநிலை மற்றும் பி மற்றும் எல் ஆகியவற்றை தயார் செய்யலாம் எனவே நாம் வீடியோவில் விவாதிக்கும்போது அதை உங்களுடன் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறீர்கள் உங்களிடம் இப்போது அச்சுப்பொறி இல்லையென்றால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் அச்சிடலாம் தயாராக இருங்கள் பின்னர் இந்த வீடியோவைப் பார்க்கலாம் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதற்கான இணைப்பு ஏற்கனவே உங்களிடம் பகிரப்பட்டுள்ளது இது இந்த குறிப்பிட்ட வழக்கில் நேரடியாக வேலை செய்ய உதவும் இப்போது இரண்டு பாகங்கள் உள்ளன ஜம்பிள்ட் இருப்புநிலை மற்றும் பி மற்றும் எல் இரண்டும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன எனவே வரிசை முறையான அல்லது உத்தியோகபூர்வ வரிசையின் படி அல்ல உத்தியோகபூர்வ வரிசையில் இலாபத்தை கணக்கிட்டு பி மற்றும் எல் தயாரிப்பை முடிக்க தயார் செய்யுங்கள் மார்ச் 17 16 மற்றும் 15 ஆம் தேதிகளுக்கு 3 ஆண்டு டாட்டா உங்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே ஒப்பீடு குறித்த புரிதலை நீங்கள் பெறலாம் கடந்த 3 ஆண்டுகளில் போக்குகள் எவ்வாறு நிகழ்ந்தன படிப்படியாக இது பகுப்பாய்விற்கு செல்ல உதவும் ஏனென்றால் வரவிருக்கும் அமர்வுகளில் நாம் பல்வேறு விகிதங்களை கணக்கிடுவோம் மற்றும் நிதி அறிக்கைகளின் பகுப்பாய்வு பற்றி விவாதிப்போம் ஆனால் இன்றைய நிலவரப்படி நாம் பகுப்பாய்விற்கு செல்லமாட்டோம் ஆனால் 3 ஆண்டுகளாக புள்ளிவிவரங்களைப் பார்த்துக் கொண்டே இருங்கள் இதன் மூலம் நீங்கள் போக்கைப் புரிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் தயாரா ஒரு தாளை எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் பி மற்றும் எல் கணக்கிலிருந்து தொடங்குவோம் நீங்கள் பி மற்றும் எல் ஆகியவற்றைப் பார்க்கலாம் இது தேய்மானம் மற்றும் கடன்தொகை முதல் ஐட்டம் ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் எங்கு செல்லும் என்று எழுதுவதற்கு இந்த நெடுவரிசை சிறப்பாக வைக்கப்பட்டுள்ளது பி மற்றும் எல் ஐட்டம் கள் என்னவென்று உங்களுக்கு நினைவில் இல்லை என்றால் வடிவமைப்பைப் பாருங்கள் இது மிகவும் எளிமையான வடிவம் நாம் வருமானத்துடன் தொடங்குகிறோம் பல்வேறு செலவுகளைக் குறைக்கிறோம் பின்னர் வரிக்கு முன் லாபம் பெறுகிறோம் பின்னர் வரி தொடர்பான பல்வேறு பொருட்களைப் பதிவு செய்வோம் வடிவமைப்பின் படி இன்னும் சில ஐட்டம் கள் உள்ளன இறுதியாக நீங்கள் லாபத்தைப் பெறுவீர்கள் எனவே ஒவ்வொரு பொருளுக்கும் ஐட்டம் யைப் படியுங்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதை விவாத மன்றத்தில் விவாதிக்கலாம் அவர்களின் கேள்விகளை உங்கள் கேள்விகளை இப்போதே தீர்க்க முயற்சிப்பேன் அந்த ஐட்டம் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு வடிவத்தில் அதை வைக்க முயற்சிக்கிறேன் ஆக கடந்த 3 ஆண்டுகளாக ஜீ டிவி யின் பி மற்றும் எல் கணக்கு முதல் ஐட்டம் தேய்மானம் மற்றும் கடன் செலவுகள் ஆகும் நீங்கள் அனைவரும் அறிந்தபடி இது மிகவும் எளிமையான பொருள் ஏற்கனவே அது செலவு என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அதைப் போன்ற செலவுகளின் தலைப்பின் கீழ் வைப்போம் ஒவ்வொரு பொருளுக்கும் நாம் தொடர்ந்து செல்வோம் அடுத்தது மற்ற வருமானம் ஏனெனில் பெயர் அடிப்படையில் இது ஒரு வருமானம் எனவே நான் அதை போடுவேன் முந்தைய ஆண்டுகளுக்கான வரி இது வரிவிதிப்பு தொடர்பான ஐட்டம் எனவே என்ன நடந்திருக்க முடியும் என்பது வரி சில ஐட்டம் கள் முந்தைய ஆண்டோடு தொடர்புடையது ஆனால் நடப்பு ஆண்டில் வரி மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அதனால்தான் இன்று பரிவர்த்தனைகளில் இது வருகிறது நீங்கள் தொகையைப் பார்க்கலாம் மார்ச் 17 00 இல் 16 இல் 5 40 மற்றும் மார்ச் 15 இல் கழித்தல் 1 88 ஆகும் இதை ஏன் கழிக்க வேண்டும் ஒரு வரி சரி என முன்னர் செலுத்தப்பட்ட கூடுதல் தொகைக்கு அவர்கள் சில கடன் பெற்றிருக்கலாம் எனவே வரிவிதிப்பு என்பது செலவுத் தலைக்கு கீழ் உள்ளது அதனால்தான் தொகை எதிர்மறையாக வந்துள்ளது பிற செலவுகள் பெயர் குறிப்பிடுவது ஒரு செலவு எனவே மின் நிதி செலவுகள் என மீண்டும் குறிக்கவும் இது ஒரு செலவு ஒத்திவைக்கப்பட்ட வரி இது வரி தொடர்பான பொருள் எனவே நாம் அதை டி என்று குறிக்கிறோம் ஒத்திவைக்கப்பட்ட வரி என்றால் என்ன இரண்டு வகையான வரிகள் உள்ளன என்பதை நீங்கள் அனைவரும் நினைவில் வைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன் தற்போதைய வரி மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட வரி அதே ஆண்டில் வரி செலுத்த வேண்டியிருக்கும் போது அதை தற்போதைய வரி என்று அழைக்கிறோம் ஒத்திவைப்பு அனுமதிக்கப்பட்டால் அதாவது வரி இந்த காலத்துடன் தொடர்புடையது ஆனால் அது 2 வது 3 வது அல்லது 4 வது ஆண்டில் அல்லது அதற்குப் பிறகு செலுத்தப்பட வேண்டும் நாம் அதை ஒத்திவைக்கப்பட்ட வரி என்று அழைக்கிறோம் ஆனால் இரண்டுமே பி மற்றும் எல் வசூலிக்கப்படுகின்றன எனவே பி மற்றும் எல் கீழ் நாம் குறிப்போம் இது டி மற்ற இயக்க வருவாய்கள் இது ஒரு வருவாய் பொருளாகும் எனவே இது ஒரு வருமானமாகும் எனவே நான் அதை குறிக்கிறேன் இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருள் இது ஒரு தந்திரமான பொருளாகும் இது ஒரு கால் குறிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் இது பி மற்றும் எல் இன் ஒரு பகுதியாக இல்லை இது ஒரு கூடுதல் தகவல் ஜீ டிவி சேவைகளில் இருப்பது அதிர்ஷ்டவசமாக எந்த மூலப்பொருட்களும் இல்லை எனவே ஐட்டம் 000 ஆனால் இன்னும் நான் அதை இங்கே வைத்திருக்கிறேன் நாம் அதை NA என வைக்கிறோம் எனவே இந்த ஐட்டம் சாதாரண போக்கில் வரக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் அடுத்து விதிவிலக்கான பொருட்களின் கடன் எனவே நாம் அதை விதிவிலக்கான ஐட்டம் களாக வைக்கிறோம் ஏனென்றால் வழக்கமான ஐட்டம் களுக்குப் பிறகு நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் விதிவிலக்கான மற்றும் கூடுதல் சாதாரண ஐட்டம் களை நாம் தனித்தனியாகக் காட்ட வேண்டும் எனவே அதை சாதாரண செலவுகளிலிருந்து வேறுபடுத்த EXC எனக் குறித்தேன் எனவே விதிவிலக்கான பொருட்கள் நடப்பு ஆண்டில் 47 முந்தைய ஆண்டுகளில் 00 கடன் இயல்புடையவை புரிகிறதா அடுத்தது MAT உரிமை கடன் இப்போது இந்த MAT கடன் உரிமை என்ன முதலில் MAT என்றால் என்ன MAT இன் முழு வடிவம் குறைந்தபட்ச மாற்று வரி வருமான வரியின் கீழ் உள்ள இந்திய வரிச் சட்டங்களின்படி வரி கணக்கிடப்பட்டபடி புத்தக லாபத்தை விட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தால் குறைவாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் இரண்டு செட் லாபங்கள் உள்ளன ஒன்று நாம் பொதுவாக கணக்கிடும் லாபம் இது புத்தக லாபம் என்று அழைக்கப்படுகிறது வரி நோக்கத்திற்காக நாம் தனி இலாபத்தை கணக்கிடுகிறோம் இப்போது வரிவிதிப்பு வரிவிதிப்பு இலாபம் சாதாரண இலாபத்தை விட மிகக் குறைவாக இருந்தால் புத்தக இலாபத்தின் 18 சதவீதமாக பொதுவாக கணக்கிடப்படும் குறைந்தபட்ச வரியையாவது நீங்கள் செலுத்த வேண்டும் என்று அரசு கூறுகிறது புத்தக லாபம் 100 என்பது பி மற்றும் எல் கணக்கிலிருந்து லாபம் 100 என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் வரி நோக்கங்களுக்காக லாபம் 10 மட்டுமே இது நடக்க முடியுமா பதில் ஆம் ஏனெனில் தேய்மானம் அதிகமாக இருக்கலாம் சில செலவுகள் வரிவிதிப்பில் அதிகமாக இருக்கலாம் மற்றும் சில வருமானங்கள் வரி நோக்கங்களுக்காக விலக்கு அளிக்கப்படலாம் அதனால்தான் பி மற்றும் எல் படி நிகர லாபம் 100 ஆக இருக்கலாம் ஆனால் வரி விதிக்கக்கூடிய வருமானம் மட்டுமே இருக்கலாம் 10 அதாவது நீங்கள் 10 வருமானத்தில் மட்டுமே வரி செலுத்துவீர்கள் அதாவது நீங்கள் கணக்கிட்ட எந்த வரியின் அடிப்படையிலும் அதில் குறைந்தது 18 சதவிகிதமாவது ஒரு வரியாக செலுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த வரி என அழைக்கப்படுகிறது குறைந்தபட்ச மாற்று வரி நீங்கள் செலுத்தும் தொகை பின்னர் கடன் பெறலாம் வேறு சில ஆண்டுகளில் இப்போது உங்கள் லாபம் 20 என்று சொல்லலாம் ஆனால் வருமான வரி நோக்கத்திற்காக லாபம் அதிகமாக உள்ளது 50 என்று கூறுவோம் எனவே புத்தக நோக்கத்திற்காக அல்லது பி மற்றும் எல் கணக்கிற்கு இது 20 ஆகும் ஆனால் அந்த ஆண்டில் வருமான வரி அதிகமாக இருந்தால் நீங்கள் 50 க்கு வரி செலுத்துவீர்கள் உங்களுக்கு வரி விதிக்கும் MAT குறைந்தபட்ச மாற்று வரியாக ஏற்கனவே கூடுதல் வரி செலுத்தியுள்ளீர்கள் இப்போது கடன் பெறலாம் அதனால்தான் இங்கே MAT கடன் உரிமை எனப்படும் ஒரு பொருளைக் காணலாம் எனவே நடப்பு ஆண்டில் 0 முந்தைய ஆண்டில் 0 ஆனால் 3 ஆண்டுகளில் இது மைனஸ் 148 ஆக இருந்தது ஏனெனில் இது கடன் உரிமை இப்போது இது வரிவிதிப்பு வகைகளில் விழும் எனவே இப்போது நான் அதை டி என வைக்கிறேன் அடுத்தது பங்கு பங்கு ஈவுத்தொகை எனவே நிறுவனம் 3 ஆண்டுகளையும் தொடர்ச்சியாக நிறுவனம் 216 ஈவுத்தொகையை செலுத்துவதைக் காணலாம் அது எந்த வகையாக இருக்கும் இது வருமானமா அல்லது செலவா உண்மையில் அது வருமானமோ செலவோ அல்ல இலாபத்தை கணக்கிட்ட பிறகு இது உரிமையாளர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது எனவே இது லாபத்தை ஒதுக்கீடு என அழைக்கப்படுகிறது எனவே நான் அதை APP ஆக வைக்கிறேன் இந்த குறிப்பிட்ட வகைப்படுத்தல் I E T etc எங்கள் சொந்த கணக்கீட்டிற்கானது இது எந்தவொரு சட்டத்தின் கீழும் புரிந்து கொள்வதற்காக அல்ல எனவேஆப் என்பது இலாப இயக்கத்தையும் நேரடி செலவினத்தையும் கையகப்படுத்துவதைக் குறிக்கிறது இது ஒரு செலவுத் தலை எனவே நாம் அதை ஈ ஈவுத்தொகை மீதான வரி என்று வைக்கிறோம் இப்போது ஈவுத்தொகை மீதான வரியின் பொருள் என்ன நிறுவனம் எந்த ஈவுத்தொகையும் செலுத்தும்போதெல்லாம் அவர்கள் செலுத்திய ஈவுத்தொகையின் அளவுக்கு வரி செலுத்த வேண்டும் இது வருமான வரியிலிருந்து வேறுபட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சம்பாதித்த லாபத்தில் நீங்கள் வருமான வரியான சில வரியை செலுத்த வேண்டும் இப்போது வரி கழித்தல் வரிக்கு முந்தைய லாபம் நீங்கள் வரிக்குப் பின் லாபம் பெறுவீர்கள் அந்த பிஏடியிலிருந்து நீங்கள் ஈவுத்தொகையை செலுத்துகிறீர்கள் அந்த ஈவுத்தொகையில் நீங்கள் டிவி டெண்டிற்கு வரி என்று அழைக்கப்படும் சில கூடுதல் வரியை செலுத்த வேண்டும் எனவே இது சாதாரண வரிவிதிப்பின் ஒரு பகுதியாக இல்லை இது லாபத்தை சரியாகப் பெறுவதற்கான ஒரு பகுதியாகும் எனவே இது ஈவுத்தொகையுடன் செல்கிறது நீங்கள் அதை APP என வைக்கிறீர்கள் அடுத்தது முன்னுரிமை பங்கு ஈவுத்தொகை அது எங்கே போகும் மீண்டும் அது ஒரு வகை ஈவுத்தொகை எனவே நாம் இதை APP ஆக வைக்கிறோம் நடப்பு ஆண்டில் இது 0 கடந்த 2 ஆண்டுகளில் இது 121 121 என நீங்கள் காணலாம் நீங்கள் என்னைப் பெறுகிறீர்களா ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா மீண்டும் நான் மீண்டும் சொல்கிறேன் தயவுசெய்து அதை என்னுடன் தீர்க்கவும் உங்கள் கையில் ஒரு தாளை எடுத்து ஐட்டம் களைக் குறிக்கவும் பின்னர் நீங்கள் பி மற்றும் எல் கணக்கைத் தயாரிக்கலாம் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் மற்றும் உண்மையில் பி மற்றும் எல் தயார் செய்யலாம் நான் உங்களுக்கு தீர்வு காண்பிப்பேன் அதைப் பெறுவதற்கான தீர்வை நீங்கள் கடக்கலாம் அடுத்தது பணியாளர் நன்மை செலவு இது செலவுகளில் ஒன்றாகும் எனவே அதை E எனக் குறிப்போம் தற்போதைய வரி இரண்டு வகையான வரி இருப்பதை நாம் கண்டோம் ஒத்திவைக்கப்பட்ட வரியை இங்கே பார்த்தோம் இப்போது இது தற்போதைய வரி எனவே இது ஒரு வகை வகை வரி வகை உள்நாட்டு மூலப்பொருள் உண்மையில் இது காண்பிக்கப்பட வேண்டிய பொருள் அல்ல எனவே நாம் இங்கே மூலப்பொருட்களையும் இப்போது உள்நாட்டு மூலப்பொருட்களையும் இறக்குமதி செய்கிறோம் இது ஒரு கூடுதல் வெளிப்பாடு மட்டுமே எனவே நாம் அதை NA என வைக்கிறோம் இது ஒரு கால் குறிப்பாக வர வேண்டும் செயல்பாடுகளின் வருவாய் இது நிறுவனத்தின் முக்கிய வருமானமாகும் இது ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் என்று பாருங்கள் எனவே ஒரு உற்பத்தி அல்லது விற்பனை செய்யும் நிறுவனத்திற்கு முக்கிய வருமானம் விற்பனை ஆனால் ஒரு சேவை நிறுவனத்திற்கு முக்கிய வருமானம் செயல்பாடுகளின் வருவாய் இந்த 3 வருட வருமானம் வழங்கப்படுவதை நீங்கள் காணலாம் நீங்கள் போக்கைக் கணக்கிடலாம் நீங்கள் பல்வேறு விகிதங்களைக் கணக்கிடலாம் ஆனால் இப்போது நாம் அதை I எனக் குறிக்கிறோம் எனவே இப்போது எல்லா பொருட்களையும் குறித்தோம் இப்போது இந்த ஐட்டம் களின் அடிப்படையில் நீங்கள் பின்வரும் மொத்த இயக்க வருவாய் மொத்த வருவாய் மொத்த செலவு பிபிடிஐடி முழு வடிவம் தேய்மானம் வட்டி மற்றும் வரிக்கு முன் லாபம் பின்னர் பிபிடி பிஏடி ஒரு பங்குக்கு சம்பாதிப்பது மற்றும் பங்கு ஈவுத்தொகை சதவீதம் ஆகியவற்றைக் கணக்கிட வேண்டும் எனவே நான் தீர்வுக்குச் செல்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் கவனித்திருக்கிறோம் அதைத் தீர்க்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் பி மற்றும் எல் கணக்கைத் தயாரிக்கவும் இந்த ஐட்டம் களைக் கணக்கிடுங்கள் பின்னர் தீர்வைக் காண்போம் நீங்கள் தற்போதைக்கு வீடியோவை இடைநிறுத்தலாம் இதன் மூலம் நீங்கள் தீர்வை பூர்த்தி செய்து சரிபார்க்கலாம் இப்போது தீர்வுக்கு செல்வோம் அதை நீங்கள் தீர்க்க முடியும் என்று நம்புகிறேன் இப்போது குறுக்கு சரிபார்க்கவும் இது ஜீ டிவியின் உண்மையான வெளியிடப்பட்ட நிதிநிலை அறிக்கையாகும் இது செயல்பாடுகளின் வருவாயுடன் தொடங்குகிறது பின்னர் பிற இயக்க வருவாய் நீங்கள் மொத்த இயக்க வருவாயைப் பெறுவீர்கள் இது கேட்கப்பட்ட பொருட்களில் ஒன்று என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பிற வருமானம் பிற வருமானம் மற்றும் இயக்க வருவாயில் என்ன வித்தியாசம் இயக்க வருவாய் உங்கள் அன்றாட வணிகத்திலிருந்து உங்கள் லாபத்திலிருந்து உங்கள் வழக்கமான வணிகத்திலிருந்து வருகிறது வழக்கமான செயல்பாடுகளிலிருந்து வருவது செயல்பாடுகளின் வருவாய் தவிர ஆனால் செயல்பாடுகளுடன் தொடர்புடையது மற்ற இயக்க வருவாய் மற்றும் பிற வருமானம் முதலீட்டு வருமானம் வணிகத்திற்கு வெளியே செய்யப்படும் முதலீட்டில் பெறப்படும் பணம் போன்றவை எனவே பிற இயக்க வருவாய் மற்றும் பிற வருமானங்களுக்கு இடையே ஒரு வகைப்பாடு உள்ளது இப்போது மொத்தம் மொத்த வருவாய் என்று அழைக்கப்படும் நீங்கள் கணக்கிட்டவற்றுடன் இது பொருந்துமா வருவாயின் போக்குகள் பின்னர் செலவுகள் என்று பாருங்கள் பொதுவாக நீங்கள் இதை இந்த வரிசையில் எழுத வேண்டும் சட்டத்தின் படி மற்றும் நேரடி செலவு பணியாளர் நன்மை நிதி செலவு தேய்மானம் பிற செலவு மொத்த செலவு ஆகியவற்றின் படி ஒரு குறிப்பிட்ட வடிவம் உள்ளது இந்த எண்ணிக்கையைப் பெறுகிறீர்களா அந்த போக்குகளைப் பற்றியும் வருமானத்தில் அதிகரிப்பு எவ்வாறு உள்ளது என்பதையும் நீங்கள் பார்க்கலாம் ஊழியர் நலன் செலவுகள் குறைந்துவிட்டன அவர்கள் சில ஊழியர்களை நீக்கியிருக்கலாம் எனவே இது வருவாய் போக்கு இது செலவு போக்கு இப்போது இந்த இரண்டையும் ஒப்பிடும்போது விதிவிலக்கான மற்றும் அசாதாரணமான பொருட்களுக்கு முன் லாபம் கிடைக்கும் லாபம் படிப்படியாக அதிகரித்துள்ளது என்பதைப் பாருங்கள் இந்த 47 விதிவிலக்கான ஐட்டம் என்று ஒரு ஐட்டம் இருந்தது வரி விதிக்கக்கூடிய இலாபத்தை கணக்கிடுவதற்கு முன்பு இந்த கட்டத்தில் காட்டப்பட வேண்டும் இப்போது நீங்கள் வரிக்கு முன் லாபம் பெறுகிறீர்கள் பின்னர் வரி பிரிவு வருகிறது எனவே தற்போதைய வரி MAT கடன் உரிமை ஒத்திவைக்கப்பட்ட வரி முந்தைய ஆண்டுகளுக்கான வரி ஆகியவற்றை உள்ளடக்கிய தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கான வரி செலவுகளை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் எனவே மொத்த வரி இது மொத்த வரி செலவுகள் என்று அழைக்கப்படுகிறது இது 1695 வரிக்கு முந்தைய லாபமாக இருந்தது இப்போது இந்த கட்டத்தில் நீங்கள் வரிக்குப் பிறகு லாபம் பெறுகிறீர்கள் தொடர்ச்சியான செயல்பாட்டின் லாபம் அல்லது இழப்பு இது ஏனெனில் இந்த நிறுவனத்திற்கு நிறுத்தப்படாத செயல்பாடுகள் எதுவும் இல்லை எனவே அதே தொகை ஆண்டுக்கு குறைந்த லாபம் அல்லது இழப்பு ஆகும் இப்போது நீங்கள் ஒதுக்கீட்டைக் கணக்கிடுகிறீர்கள் ஒதுக்கீடு என்பது ஈவுத்தொகை மற்றும் ஈவுத்தொகை மீதான வரி ஈக்விட்டி டிவிடெண்ட் நிலையானது முன்னுரிமை ஈவுத்தொகை முதல் 2 ஆண்டுகளுக்கு நிலையானது ஆனால் நடப்பு ஆண்டில் 0 ஆகும் இப்போது இந்த கட்டத்தில் நடப்பு ஆண்டிற்கான தக்க வருவாய் 801 ஆகும் இப்போது நீங்கள் பிற தகவல்களைக் காட்ட வேண்டும் மற்ற தகவல்களில் முதலில் அவர்கள் அடிப்படை இபிஎஸ் மற்றும் நீர்த்த இபிஎஸ் ஆகியவற்றைக் காட்ட வேண்டும் இப்போது இபிஎஸ் என்றால் என்ன இது விகிதங்களில் ஒன்றாகும் ஆனால் ஒரு பங்குக்கு சம்பாதிக்கும் மிக முக்கியமான விகிதம் ஆண்டிற்கான லாபம் 1034 என்பதை இப்போது இங்கே காணலாம் இது நிறுவனத்தின் மொத்த லாபம் ஆனால் பங்குதாரர் சொல்வது என்னவென்றால் நாம் எவ்வளவு லாபம் பெற விரும்புகிறோம் அல்லது ஒரு பங்கு எதுவும் இல்லை ஆனால் ஒரு பங்குக்கு சம்பாதிப்பது எனவே ஒரு பங்குக்கு சம்பாதிப்பதற்கான சூத்திரம் PAT என்பது பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்கப்படுகிறது அதை உங்களுக்காக எழுதுவேன் பங்குகளின் எண்ணிக்கை உங்களுக்குத் தெரியாது என்று இப்போது நீங்கள் கூறுவீர்கள் நாம் சொல்வது சரிதான் ஏனென்றால் நாம் இருப்புநிலைக்கு செல்லப்போகிறோம் இருப்புநிலை பார்த்தால் வழக்கில் நீங்கள் இந்த எண்ணிக்கையைப் பெற ஒரு அச்சுப்பொறியை எடுத்துள்ளீர்கள் ஆனால் இருப்புநிலை செய்தவுடன் அதைக் கணக்கிடுவோம் எனவே இந்த விகிதத்தின் அடிப்படையில் நீங்கள் அடிப்படை இபிஎஸ் மற்றும் நீர்த்த இபிஎஸ் ஆகியவற்றைக் கணக்கிடலாம் இப்போது அடிப்படை மற்றும் நீர்த்த இபிஎஸ்ஸில் என்ன வித்தியாசம் எண் அதே பிஏடி என்பதைக் காண்க ஆனால் வகுப்பான் மாறலாம் அடிப்படை இபிஎஸ்ஸில் தற்போதைய பங்குகளின் எண்ணிக்கையில் பிஏடி ஐக் கணக்கிடுகிறோம் வகுப்பில் நீர்த்த இபிஎஸ்ஸுக்கு எதிர்காலத்தில் வழங்கப்படக்கூடிய சில பங்குகளை நாம் சேர்க்கிறோம் எடுத்துக்காட்டாக சில பங்கு வாரண்டுகள் வழங்கப்படலாம் அவை பிற்காலத்தில் பங்குகளாக மாற்றப்படும் எனவே அவை எதிர்காலத்திலும் பங்குகளாக இருக்கும் எனவே நாம் பிஏடி மற்றும் அந்த பங்குகளின் எண்ணிக்கையை கணக்கிடுகிறோம் அதனால்தான் அந்த அளவு அடிப்படை பிஏடி யை விட சற்றே குறைவாக இருக்கும் எனவே இது அடிப்படை இபிஎஸ் எனவே இது நீர்த்த இபிஎஸ் என அழைக்கப்படுகிறது இந்த நிறுவனத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை இரண்டு தொகைகளும் ஒரே மாதிரியானவை இந்த நிறுவனங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் உள்நாட்டு மூலப்பொருட்களின் மதிப்பைப் புகாரளிக்க வேண்டிய பின்னர் இந்த இரண்டு பொருட்களும் காட்டப்படுகின்றன இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருள் உள்நாட்டு மூலப்பொருள் பின்னர் அந்த ஈவுத்தொகை மற்றும் ஈவுத்தொகை சதவீதத்தை நாம் காட்ட வேண்டும் 216 என்ற ஈவுத்தொகையை நாம் ஏற்கனவே காட்டியுள்ளோம் நீங்கள் அதை 225 சதவீதமாக மாற்றும் சதவீதமாக மாற்றலாம் இப்போது ஈவுத்தொகை சதவீதத்தை எவ்வாறு கணக்கிடுவார்கள் உங்களில் யாராவது இதைச் செய்திருக்கிறார்களா எனவே ஈக்விட்டி டிவிடெண்டைப் பெறுங்கள் ஈக்விட்டி டிவிடெண்டின் எண்ணிக்கையை எடுத்து ஈக்விட்டி பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்கவும் இது ஒரு பங்கிற்கு ஈவுத்தொகையை வழங்கும் ஒரு பங்கிற்கு ஈவுத்தொகையை வழங்கும் ஆனால் இங்கே ஒரு சதவீதம் என்ன என்பதை அறிய ஆர்வமாக உள்ளது ஈவுத்தொகை எனவே மொத்த மூலதனத்தின் அடிப்படையில் அதைக் கணக்கிட வேண்டும் எனவே 216 இன் ஈவுத்தொகை 1000 மூலதனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 1000 க்கு 216 ஆகும் எனவே இங்கே நாம் கணக்கிடுவோம் பணம் செலுத்திய மூலதனத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வோம் நீங்கள் பெறுகிறீர்களா எனவே ஈக்விட்டி ஈவுத்தொகையை நீங்கள் செலுத்திய மூலதனத்தால் வகுக்கிறீர்கள் நீங்கள் ஈக்விட்டி டிவிடெண்டின் சதவீதத்தை ஒரு வீதமாகப் பெறுவீர்கள் அதாவது 225 சதவீதம் நீங்கள் அதைப் பெறுகிறீர்களா இப்போது இருப்புநிலைக்கு செல்லலாம் இப்போது பி மற்றும் போன்றது இருப்புநிலைக் குறிப்பின் 3 ஆண்டுகள் புள்ளிவிவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்தத் தரவைப் பயன்படுத்தி நீங்கள் ஜீ டிவியின் இருப்புநிலைத் தாளைத் தயாரிக்க வேண்டும் இந்த ஐட்டம் களைப் பாருங்கள் ஒவ்வொரு ஐட்டம் யையும் குறிப்போம் இருப்புநிலைக் குறிப்பை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் சொத்துக்களின் கீழ் போன்ற பல்வேறு பிரிவுகள் உள்ளன உங்களுக்கு தற்போதைய சொத்துக்கள் கிடைத்துள்ளன பின்னர் தற்போதைய சொத்துக்கள் பொறுப்பின் கீழ் எங்களுக்கு ஈக்விட்டி கிடைத்துள்ளது அதன்பிறகு தற்போதைய பொறுப்புகள் மற்றும் தற்போதைய கடன்களைத் திரும்பப் பெறுகிறோம் எனவே ஒவ்வொரு ஐட்டம் யும் அதைப் புரிந்துகொண்டு அது எந்த தலைப்பின் கீழ் விழும் என்பதற்கு சில அடையாளங்களைக் கொடுக்க முயற்சிக்கிறது எனவே இருப்புநிலைத் தாளைத் தயாரிப்பது உங்களுக்கு எளிதாகிவிடும் நாம் இப்போது முன்னேறலாமா எனவே மூலதனப் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்போது இதை நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் எனவே நீங்கள் கட்டுமானத்தின் கீழ் ஏதேனும் கட்டிடம் பெற்றிருந்தால் அவை தயாரானதும் அவை நிலையான சொத்தாக மாறும் ஆனால் அவை கட்டமைக்கப்படும் வரை அவை மூலதன WIP இன் ஒரு பகுதியாகும் எனவே இது தற்போதைய சொத்துகளின் கீழ் நிலையான சொத்துகளின் கீழ் உள்ளது எனவே நாம் அதை NCA எனக் குறிப்போம் நடப்பு அல்லாத சொத்துக்களை NCA குறிக்கிறது இந்த குறிப்பது எங்கள் உள் நோக்கங்களுக்காக அடுத்தது முன்னுரிமை பங்கு மூலதனம் இப்போது அது என்ன கீழ் விழும் இது ஒரு வகை உரிமையாளர்களின் நிதி எனவே ஈ என்பது ஈக்விட்டி அல்ல ஈக்விட்டி பங்கை குறிக்கிறது என்பதால் இது ஒரு முன்னுரிமை பங்கு ஆனால் இது உரிமையாளர்களின் நிதியின் கீழ் உள்ளது பெயர் குறிப்பிடுவதுபோல் பிற அல்லாத தற்போதைய சொத்துக்கள் இது ஒரு தற்போதைய சொத்து எனவே நாம் அதை NCA எனக் குறிப்போம் நீங்கள் அதைப் பெறுகிறீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இப்போது இந்த அமர்வுக்கான நேரம் முடிந்துவிட்டது அடுத்த அமர்வில் நாம் தொடர்வோம் ஆனால் நாம் தொடங்கினோம் எனவே நீங்கள் தாளை எடுத்து அதைத் தொடரும் பின்னர் அடுத்த அமர்வில் நாம் விவாதிக்கும் பதிலுடன் ஒப்பிடலாம் நாம் இங்கே நிறுத்துவோம் நன்றி